வணக்கம் தோழர்களே மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் பி டி ஈ எல் மூக் இன் இந்த பாடத்திட்டத்தின் இரண்டாவது வாரத்தின் கடைசி சொற்பொழிவுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் நான் கவனம் செலுத்தி வரும் முதல் முக்கிய பகுதி மோதல் தீர்வு மற்றும் இரண்டாவது இறுதி பகுதி உங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது இப்போது இந்த விரிவுரையில் குறிப்பாக உங்கள் மன அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் மன அழுத்தத்திலிருந்து நாம் எவ்வாறு சிறந்ததைச் செய்ய முடியும் என்பதை பார்க்கப்போகிறோம் முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதற்கான ஒரு விரைவான மறுபரிசீலனை முந்தைய சொற்பொழிவில் மன அழுத்தம் குறித்து சுய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சித்தேன் மன அழுத்தம் உண்மையில் சூழ்நிலை தேவைக்கும் தனிப்பட்ட விநியோகத்திற்கும் இடையிலான சமநிலையின்மையைத் தவிர வேறில்லை என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சித்தேன் இது உண்மையில் பொருளாதாரம் அதன் தேவை மற்றும் வழங்கல் பற்றிய ஒரு பிரச்சினை இது மிகவும் வேண்டுகிற சூழ்நிலை பின்னர் விநியோகத்தால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை இப்போது யார் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் போன்ற அடுத்த கேள்விக்கு வருவோம் மனிதர்கள் மட்டுமே மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா இல்லை அனைத்து உயிரினங்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாவது போன்றது என்று நாங்கள் விவாதித்தோம் பின்னர் மன அழுத்தத்தைப் பெறாத சில சிறப்பு வகையான நபர்கள் இருக்கிறார்களா அதற்கும் நான் அப்படி இல்லை என்று சொன்னேன் நீங்கள் ஒரு மனிதர் என்றால் நீங்கள் ஒரு சிறப்பு வகை என்பதைப் பொருட்படுத்தாமல் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் நீங்கள் ஒரு சாதிக்கும் வகையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு லேட் பேக் வகையாக இருந்தாலும் நீங்கள் ஏ வகை பி வகை அல்லது ஏபி வகை ஆளுமையாக இருந்தாலும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகாத ஒரே நேரம் நீங்கள் உங்கள் சவப்பெட்டியில் படுத்துக் கொள்ளும் நேரம் இறந்த பிறகு எனவே உங்கள் உடல் மன அல்லது உணர்ச்சி மன அழுத்தத்தை நீங்கள் பெறாத நேரம் இது இப்போது இந்த உடல் மன அழுத்தம் என்றால் என்ன மன மற்றும் உணர்ச்சி மன அழுத்தம் என்றால் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் உடல் மன அழுத்தம் என்பது உங்கள் உடலை குறிப்பாக பாதிக்கும் ஒன்று உதாரணமாக நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தால் பின்னர் ஒரு கட்டுமான தளத்தில் பணிபுரியும் ஒரு தினசரி கூலித் தொழிலாளியின் வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அவர் 5 செங்கற்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இப்போது மேற்பார்வையாளர் வேலையை மிக விரைவாக செய்ய விரும்புகிறார் எனவே நான் உங்களுக்கு அதிக பணம் தருகிறேன் என்று கூறுகிறார் ஆனால் நீங்கள் 10 செங்கற்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது அவர் 89 ஐ சுமக்க முயற்சிக்கிறார் அவர் 10 ஐ சுமக்கும்போது அது உடலுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது கழுத்தில் அவ்வளவு வலி இருக்கிறது உடலில் அவ்வளவு வலி இருக்கிறது இப்போது அவரால் அதைச் செய்ய முடியுமா எத்தனை முறை ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 சுற்றுகள் தேவைப்படுகின்றன அவர் இருபத்திற்கு மேல் தாங்க முடியுமா எனவே அவரால் அதைச் செய்ய முடியுமா அது அவருக்கு உடல் ரீதியான மன அழுத்தத்தைத் தருகிறதா இப்போது உணர்ச்சி மன அழுத்தம் ஒரு எளிய மட்டத்தில் உங்கள் அறை கூட்டாளி உங்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் உங்கள் நெருங்கிய நண்பர் உங்கள் பிறந்தநாளில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை இப்போது இது போன்ற எந்தவொரு லேசான விஷயங்களும் உங்களை ஓரளவு காயப்படுத்துகின்றன அவை உங்களுக்கு சில மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் மற்றவர் உங்களுடன் பேசுவாரா இல்லையா பிரிந்து செல்லும் போது அல்லது உறவில் முறிவு ஏற்படும் போது உங்களுக்கு ஆழ்ந்த மன உளைச்சல் ஏற்படலாம் விவாகரத்து போன்ற சூழ்நிலைகள் இந்த நபர் எப்போதும் உங்களுடன் ஒரு உணர்ச்சிபூர்வமான உறவில் இருப்பதாக நீங்கள் நினைத்த சூழ்நிலைகள் இந்த நபர் உங்களை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் பின்னர் இந்த நபர் வந்து அவர் அல்லது அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறார் எனவே இது உங்களுக்கு ஆழ்ந்த உணர்ச்சிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பின்னர் இந்த மன அல்லது உளவியல் அழுத்தமும் உள்ளது அங்கு நீங்கள் மன மட்டத்தில் அழுத்தத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் பெரும்பாலும் எடுத்துக்காட்டாக காலக்கெடுவைப் பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான நேரம் உள்ளது பின்னர் நீங்கள் வேலை செய்ய முடியாது என்பதை மனதளவில் நீங்கள் உணர்கிறீர்கள் உணர்ச்சி ரீதியாக நீங்கள் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் உங்கள் உடலை வேலையைச் செய்ய வைக்க முடியாது உங்கள் மனமே ஆக்கப்பூர்வமாக சிந்திக்காது பின்னர் உளவியல் ரீதியாக சில நேரங்களில் நீங்கள் ஒருவித அச்சுறுத்தல் உணர்வைப் பெறுகிறீர்கள் முதலாளி உங்களை வேலையிலிருந்து நீக்குவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் பதவி உயர்வு பெற மாட்டீர்கள் பொதுவில் அவமானப்படுவீர்கள் என்ற பயத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு உளவியல் அச்சுறுத்தல் உள்ளது ஆனால் மன அழுத்தத்தை உடல் மன உணர்ச்சி அல்லது உளவியல் ரீதியாக பிரிக்க முடியாத சூழ்நிலைகள் உள்ளன உதாரணமாக ஒரு விபத்தில் ஒரு நபர் தனது கால்களை இழக்கிறார் எனவே இது ஒரு உடல் வலி இது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உடல் விஷயம் ஆனால் அவர் அனுபவிக்கும் உடல் அதிர்ச்சியைத் தவிர வலி வேதனை அதிர்ச்சியும் அவருக்கு உணர்ச்சிகரமானது ஏனென்றால் உணர்ச்சிபூர்வமாக அவர் இந்த வகையான வலிக்கு பழக வேண்டும் பின்னர் அவர் தனது சார்புடையவர்களை எவ்வாறு நிர்வகிப்பார் போன்ற விஷயங்களைப் பார்க்க வேண்டும் பின்னர் அவர் மற்றவர்களின் கண்களில் பார்க்கும் உணர்ச்சிபூர்வமான வலி பின்னர் அவர் கொண்டிருக்கும் உளவியல் அழுத்தமும் மன அழுத்தமும் இதனுடன் இணைக்கப்படும் மற்றொரு சூழ்நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே மருத்துவர் நோயாளியிடம் அவர் அல்லது அவள் புற்றுநோய் அல்லது ஏதேனும் உயிரைக் கொள்ளும் நோய் காரணமாக உடனடியாக இறக்கப் போகிறார்கள் என்று கூறுகிறார் இப்போது நோயாளிக்கு எனவே இது உடல் வலியை மட்டுமல்ல அவர் சூழ்நிலையை எவ்வாறு கையாளப் போகிறார் என்பது போன்ற உணர்ச்சி மன மற்றும் உளவியல் மன அழுத்தத்தையும் தருகிறது அவர் வேலையை எவ்வாறு கையாளப் போகிறார் வரையறுக்கப்பட்ட காலத்திற்குள் அவர் வாழ்க்கையை எவ்வாறு சமநிலைப்படுத்தப் போகிறார் இப்போது அவருக்கு மிகவும் அன்பான மகள் இருக்கிறாள் மகள் அவரை மிகவும் நேசிக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம் மகள் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள வருகிறார் இப்போது மகளுக்கு உடல் வலி இருக்காது ஆனால் மகள் உணர்ச்சிபூர்வமான வலியை உணருவார் மகளுக்கு உளவியல் அழுத்தம் இருக்கும் ஒரு உளவியல் பயம் உள்ளது ஒவ்வொரு முறையும் அவள் தன் தந்தையைப் பார்க்கும்போது இவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அவள் ஆச்சரியப்படுகிறாள் இது கடைசி நாளாக இருக்குமா சில சமயங்களில் நோயாளி தூங்கும்போது அவர் தூங்குகிறாரா அல்லது அவர் இறந்துவிட்டாரா என்று சிறுமி ஆச்சரியப்படுகிறாள் இப்போது இந்த உளவியல் பதற்றம் உடல் மன அழுத்தத்திலிருந்து தொடங்கிய உளவியல் பயம் எனவே இது ஒரு வகையான சிக்கலான விஷயம் ஆனால் இங்கே மீண்டும் விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை பின்னர் அந்த மன அழுத்தம் நம்மைக் கொல்லக்கூடாது ஏனென்றால் நான் மிகவும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான சூழ்நிலையைப் பற்றி பேசினேன் அது உண்மையில் மன அழுத்தமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து கூட ஒருவர் வெளியே வரலாம் இப்போது அதிலிருந்து ஒருவர் எப்படி வெளியே வர முடியும் என்பதைப் பார்ப்போம் அதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நமக்கு அடிப்படையில் இரண்டு வகையான மன அழுத்தம் உள்ளது என்றும் நான் உங்களுக்குச் சொன்னேன் ஒன்று யூஸ்ட்ரெஸ் அது நல்ல மன அழுத்தம் மற்றொன்று மோசமான மன அழுத்தம் அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இப்போது மீண்டும் கேள்விக்கு வருவோம் நீங்கள் ஏன் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சிலரைப் பார்த்தால் சிலர் வீட்டிலோ அல்லது வேலையிலோ மற்றவர்களை விட மகிழ்ச்சியாகவும் நிதானமாகவும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் அது மோதல்களைப் போலவே வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் மேலும் மோதல்கள் ஏற்படும் போதெல்லாம் நீங்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் உண்மையில் மோதல்களும் மன அழுத்தமும் கைகோர்த்துச் செல்கின்றன எனவே ஒன்று உள்ளது பின்னர் மற்றொன்று எப்போதும் இருக்கும் ஒன்றைத் தீர்க்க நீங்கள் கற்றுக்கொண்டால் முறைகள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் மற்றொன்றைத் தீர்க்க நீங்கள் எளிதாக முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் மன அழுத்தம் என்பது ஒரு பொதுவான விஷயம் என்று நான் உங்களுக்குச் சொல்லும்போது நீங்கள் பார்ப்பது உலகெங்கிலும் உள்ள மக்கள் எல்லா நேரத்திலும் மன அழுத்தத்தில் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் அவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் ஊக்கமளிக்கும் மிகவும் ஊக்கமளிக்கும் நபர்களாக பார்க்கிறீர்கள் மிகவும் நிதானமாக மிகவும் அமைதியாக மிகவும் சாந்தமாக பின்னர் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் இந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது எனவே அவர்களை ஊக்குவிப்பது என்ன அவர்களுக்குள் என்ன மறைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் அவற்றை மேலும் நிரூபிக்கும்போது மன அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதைக் கற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் மன அழுத்தத்தை நேர்மறையான முறையில் எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் அது அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் வழிநடத்தவும் அனுமதிப்பது மன அழுத்தம் உண்மையில் அதிக சேதத்தை ஏற்படுத்தி அவர்களின் மனநிலையிலிருந்து கட்டுப்பாட்டை இழப்பதற்கு பதிலாக இப்போது நீங்கள் ஏன் மன அழுத்தத்தை சீராக்க வேண்டும் அதை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றாலும் அதை கட்டுப்படுத்த முடிந்தால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மற்றொரு தீவிரத்தில் மன அழுத்தத்தால் பலர் இறந்துள்ளனர் என்பதும் உங்களுக்குத் தெரியும் முற்றிலும் அவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தங்கள் உயிரை இழந்துள்ளனர் ஆனால் மாறாக மன அழுத்தத்திலிருந்து தப்பியவர்கள் வலுவான தலைவர்களாக உருவெடுத்து மனிதகுலத்தை மனிதனால் உருவாக்கப்பட்டதிலிருந்து அல்லது இயற்கை பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றியுள்ளனர் எந்த காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்ட மக்கள் உதாரணமாக சித்திரவதை முகாம்களுக்கு அனுப்பப்படும் நபர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே சித்திரவதை முகாம்களில் இருந்து வெளியே வந்த மக்கள் பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக உருவெடுத்தனர் தொழில்முனைவோர் பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது அறிவியல் பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி எனவே அவர்கள் வெளியே வந்து பின்னர் மற்றொரு குழுவினரை ஒரு சமூகத்தை அல்லது சில நேரங்களில் முழு மனித குலத்தையும் கூட காப்பாற்றினர் அவர்கள் இவ்வளவு மன அழுத்தத்திற்கு ஆளானபோது வலுவான தலைவர்களாக உருவெடுத்ததால் மற்றும் மற்றும் அதை எப்படி சமாளிப்பது என்பதை அவர்கள் கற்றுக் கொண்டனர் புகழ்பெற்ற தத்துவஞானி நீட்சே கூறியது போல் உங்களை கொல்லாதது உங்களை பலப்படுத்துகிறது எனவே மன அழுத்தம் உங்களைக் கொல்ல அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் வலுவாக வெளிவருவீர்கள் ஆனால் நீங்கள் அதை அனுமதித்தால் அது உங்களைக் கொல்லும் அப்படியானால் அது எப்படி உங்களைக் கொல்லும் எனவே இது உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்தைக் கொடுக்கும் இரத்த அழுத்த விகிதம் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் பின்னர் அது மாரடைப்பு நீரிழிவு நோயில் முடிவடையும் எனவே நீரிழிவு மீண்டும் பிபி உடன் இணையும் நரம்பு முறிவுகள் ஏற்பட்டால் நீங்கள் வெறித்தனமாக மாறலாம் அல்லது நீங்கள் கீழே விழலாம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கையாள முடியும் பின்னர் மக்கள் கையாள முடியாதது என்று நினைக்கும் ஒன்று கூட உள்ளது இந்த மன அழுத்தத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை ஒருவர் கற்றுக்கொண்டால் நீரிழிவு அல்லது இரத்த அழுத்தம் அனைத்தையும் கையாள முடியும் இப்போது மன அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும்போது அதில் நேர்மறையான விஷயம் என்ன நீங்கள் பணிகளை எளிதாகவும் சிறப்பாகவும் முடிக்க முடியும் மன அழுத்தம் உள்ள ஒரு நபரைப் பமுடியுமா அதே நேரத்தில் மன அழுத்தத்தை நிர்வகித்த ஒரு நபரை பாருங்கள் அதே வேலை அதே நேரம் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தக்கூடிய நபர் அதை நேரத்திற்கு முன்பே முடித்து ஓய்வெடுக்க சிறிது நேரம் ஒதுக்கலாம் அவர் விசில் அடிக்கலாம் அவர் ஒரு ஹெட்போனை போட்டுக்கொள்ளலாம் இசையைக் கேட்கலாம் மற்றவர் உங்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது என்று யோசித்துக்கொண்டிருக்கலாம் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள்வது என்பதைக் கற்றுக் கொள்ளும் நபர் மற்ற வேலைகளுக்கு நேரத்தை உருவாக்குகிறார் அல்லது குடும்பம் அல்லது நண்பர்களுடன் ஓய்வெடுக்க இது மிகவும் முக்கியமானது நீங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும் அல்லது நீங்கள் ஓய்வெடுக்க நேரம் கொடுக்க வேண்டும் உங்கள் மன அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் சோதனை காலங்களில் கூட நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் எனவே நீங்கள் மிகவும் பதட்டமடைகிறீர்கள் என்பதை உங்கள் முகத்தில் காட்ட மாட்டீர்கள் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறீர்களா இல்லையா என்பது மக்களுக்குத் தெரியாது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நீங்கள் நினைக்கும் சிலர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எப்போதும் ஊக்கமளித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்படி அப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நீங்கள் அதைப் பார்க்கும்போது அந்த முகமே மிகவும் ஊக்கமளிக்கிறது எனவே அது எப்படி சாத்தியம் அவர்கள் எப்படி இவ்வளவு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் மன அழுத்தத்தைக் கையாண்டிருக்கிறார்கள் பின்னர் அதை முகத்தில் எப்படிக் காட்டக்கூடாது என்று அவர்களுக்குத் தெரியும் ஏனென்றால் அவர்கள் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் அதை நேர்மறையான முறையில் பயன்படுத்தவும் முடிகிறது மன அழுத்தத்தைத் தணிப்பது மன அழுத்தத்தைக் கொல்வது போன்ற வார்த்தைகளை நான் பேசவில்லை என்பதை நீங்கள் கவனித்தீர்களா மன அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவது என்று என்று நான் கூறுகிறேன் ஒழுங்குபடுத்துதல் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதில் நான் ஏன் ஆர்வம் காட்டுகிறேன் ஒழுங்குபடுத்துவது அழுத்தத்தை நிர்வகிப்பது மன அழுத்தத்தை மாற்றியமைப்பது மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவது மன அழுத்தத்தை வழிநடத்துவது போன்ற உணர்வுகளை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் ஒரு விசிறியில் ரெகுலேட்டர் இருப்பது போல நீங்கள் மன அழுத்தத்தைப் பயன்படுத்த விரும்பினால் மிகவும் சவாலான ஒன்றுக்குச் செல்லுங்கள் வேக அளவை அதிகரிக்கவும் பின்னர் அதிவேக செயல்திறனை அனுபவிக்கவும் நீங்கள் அதை ஆபத்தில் எதிர்கொள்ள விரும்பாத நேரங்களும் உள்ளன எனவே உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் முழுமையாகக் கட்டுப்படுத்தக்கூடிய மட்டத்தில் செயல்பட விரும்புகிறீர்கள் இந்த மன அழுத்தம் எங்கிருந்து வருகிறது இதைப் பார்த்தால் மன அழுத்தம் பெரும்பாலும் சுற்றுப்புறத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே சுற்றியுள்ள பகுதி என்பது உங்கள் வீடாக இருக்கலாம் அது உங்கள் அலுவலகமாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் இடமாகவும் இருக்கலாம் அதாவது நீங்கள் கல்விக்காக செல்லும் இடமாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் வேலைக்கு செல்லும் இடமாக இருக்கலாம் அல்லது எந்தவொரு பொதுவான சூழலாக இருக்கலாம் முழு நாட்டிலும் திடீரென்று எதிரி நாடு வந்து சில குண்டுகளை வீசுகிறது எனவே மீண்டும் இது ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை நீங்கள் விமான நிலையத்திற்குச் சென்றீர்கள் பின்னர் அது சில குண்டுகளால் தகர்க்கப்பட்ட்டதை நீங்கள் அறிகிறீர்கள் எனவே நீங்கள் அந்த இடத்திலிருந்து ஓடுகிறீர்கள் மன அழுத்தம் உங்கள் சக ஊழியர்களால் கூட பணியிடத்திலிருந்து மன அழுத்தம் வரலாம் வாழ்க்கை முறையின் காரணமாக கூட மன அழுத்தம் உங்களுக்கு வரலாம் நீங்கள் செலவழிப்பவர் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் செலவழிப்பவர் எதுவாக இருந்தாலும் அதற்காக செலவழிப்பவர் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் கடைக்குச் செல்லும் போதெல்லாம் பொருட்களை வாங்க விரும்புகிறீர்கள் நீங்கள் ஷாப்பாஹோலிக் நீங்கள் ஷாப்பிங் செய்வதை விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் நிறைய கடன் வாங்குகிறீர்கள் நிறைய கடன் வாங்குகிறீர்கள் உங்களால் அதை செலுத்த முடியவில்லை பின்னர் உங்கள் வருமானம் மற்றும் செலவை உங்களால் நிர்வகிக்க முடியவில்லை எனவே உங்கள் வாழ்க்கை முறையே பெரிய விருந்துகளை நடத்துவது விலையுயர்ந்த பரிசுகளை வழங்குவது பின்னர் மிகவும் விலையுயர்ந்த ஆடை பொருட்களை வாங்குவது வாசனை திரவியங்கள் போன்ற விஷயங்களுக்கு பணம் செலவழிப்பது என்றிருக்கிறது எனவே எல்லாம் வருமான வரம்பிற்குள் இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை முறையே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சக ஊழியர்கள் பணியிடத்தில் எனவே எல்லா நபர்களும் ஒரே மாதிரியாக இல்லை சிலரை பார்த்து நீங்கள் இவ்வாறு உணர்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் அந்த நபரைப் பார்க்கும்போது கூட எனவே அந்த நாள் அதிக மன அழுத்தத்துடன் தொடங்குகிறது அந்த நபர் உங்களை பார்த்து கிண்டல் செய்யப் போகிறாரா அந்த நபர் உங்களை சூழ்ச்சித்திரனுடன் கையாள போகிறாரா உங்களிடமிருந்து எதையாவது பெறப் போகிறாரா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதில் அந்த நபர் தீயவர் எனவே அந்த நபர் நல்லவர் அல்ல ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் பின்னர் அந்த நபரைப் பார்ப்பதன் மூலம் அது உங்களுக்கு ஒருவித மன அழுத்தத்தைத் தரலாம் பின்னர் பொது சூழலில் நான் சொன்னது போல் சுற்றுச்சூழலை மாற்றும் எதுவும் அது உங்கள் வசதி வரம்பை தாண்டினால் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கல்வியில் பாடத்திட்ட அல்லது அதை சாராத செயல்பாடுகளுக்காக வகுப்பறையிலோ அல்லது வகுப்பறைக்கு வெளியேயோ போட்டி நடைபெறும் போது இது உங்களுக்கு மன அழுத்தத்தைத் தரும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் கல்வியில் அது ஒரு நேர்மறையான மன அழுத்தமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் மன அழுத்தத்தை வெல்ல முடியாத சில அரிய விலக்குகளை நாம் கேள்விப்பட்டாலும் அதைச் சமாளிக்க முடியாமல் பின்னர் கெட்ட பழக்கங்களுக்கு இரையாகிவிடும் அளவிற்கு கூட செல்கிறார்கள் மதுபானம் அல்லது ஏதேனும் போதை மருந்துகளை உட்கொள்வது அல்லது உணர்ச்சி ரீதியாகவும் பின்னர் மன ரீதியாகவும் பலவீனமாகும் அளவிற்கு செல்வது போன்றவை தற்கொலை செய்துகொள்வது கூட இரண்டுமே துரதிர்ஷ்டவசமாக நடக்கின்றன இப்போது மன அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் நான் வைத்திருக்கும் படத்தைப் பாருங்கள் எனவே சிவப்பு நிறம் மோசமான மன அழுத்தம் என்றும் நீல நிறம் நல்ல மன அழுத்தம் என்றும் நீங்கள் கூறலாம் இப்போது நீங்கள் மோசமான மன அழுத்தம் மற்றும் நல்ல மன அழுத்தம் ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும் பின்னர் உங்களிடம் ஒரு எடை கட்டுப்படுத்தி உள்ளது எனவே அது உங்கள் மனதில் உள்ளது அது உங்கள் உடலில் உள்ளது அது உங்கள் ஆன்மாவில் உள்ளது எனவே நீங்கள் இதை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மிதப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் இதை எப்படிச் செய்ய முடியும் முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் தனிப்பட்ட சுகாதார பழக்கங்களை வளர்ப்பது ஆரோக்கியமாக இருப்பது இப்போது நான் உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் என்று கூறும்போது ஆறு பொதிகளை பராமரிக்க முயற்சிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்கள் முழு நேரத்தையும் ஜிம்மில் செலவிடுங்கள் எல்லா நேரமும் ஓட்டம் அல்லது ஜாகிங் செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லை இல்லை ஒரு நாளில் குறைந்தது 45 நிமிடங்கள் செய்யுங்கள் அது நடைப்பயணமாக இருக்கலாம் ஜாகிங் ஆக இருக்கலாம் அதிகமாக சைக்கிள் ஓட்டுதலாக இருக்கலாம் சில விளையாட்டுகளை விளையாடுவதாக இருக்கலாம் அது டென்னிஸ் விளையாட்டாக இருக்கலாம் டிடி அல்லது ஸ்குவாஷ் விளையாட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் குறைந்தது 45 நிமிடங்கள் நீங்கள் வார நாட்களில் செலவிட முடிந்தால் வார இறுதி நாட்களில் சுமார் ஒன்றரை மணி நேரம் எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இப்போது நீங்கள் பொதுவாக காலையில் செய்ய வேண்டிய அந்த பழக்கத்தைத் தவிர முடிந்த வரை வரை அதிகாலையில் மீண்டும் நீங்கள் 7 முதல் 8 மணி நேரம் தூங்கிய பிறகு அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் உங்கள் தூக்கத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் நீங்கள் ஒவ்வொரு இரவும் 7 முதல் 8 மணி நேரம் அமைதியாக தூங்க முடிந்தால் பின்னர் பலத்த இடி மின்னல் இருந்தாலும் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது பின்னர் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள் எனவே அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் உங்களால் முடிந்தால் காலையில் எழுந்திருங்கள் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள் அல்லது நீங்கள் விரும்பியதைச் செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இதற்கு சிலர் யோகா அல்லது தியானம் அல்லது அமைதியான இடத்திற்குச் செல்வது போன்ற எந்தவொரு ஆன்மீக அனுபவத்தையும் சேர்க்கின்றனர் சிலருக்கு அமைதியான இடம் கோயில் அல்லது தேவாலயம் அல்லது மசூதியாக இருக்கலாம் சிலருக்கு அமைதியான இடம் என்பது மிகவும் அமைதியான இயற்கை சூழலாக இருக்கலாம் அங்கு நீங்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் ஒரு ஆற்றின் முன் உட்கார்ந்து கொள்வது கடலைச் சுற்றி நடந்து வருவது போன்றவை எனவே கடலைச் சுற்றி நடப்பது எடுத்துக்காட்டாக நீங்கள் கடலோரப் பகுதிகளுக்கு அருகில் வசிக்கிறீர்கள் என்றால் அதிகாலை என்பது உங்களுக்கு நிறைய அமைதியான விளைவுகளை கொடுக்க முடியும் நமது மூளை தானே அலைகள் ஒலி ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் பின்னர் நீங்கள் பார்ப்பது அது உண்மையில் ஒரு வகையான இனிமையான விளைவைக் கொண்டுள்ளது உங்கள் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி மிகவும் வழக்கமான உடற்பயிற்சி முறையை பராமரித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது எனவே உங்கள் காலை உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று பொதுவான கூற்றுகள் கூறுகின்றன அது கட்டாயமானது மற்றும் ஒரு இளவரசனைப் போல நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் பின்னர் மதிய உணவை மிதமாக சாப்பிடுங்கள் பின்னர் அவர்கள் கூறுவது போல் நீங்கள் இரவு உணவிற்கு வரும்போது ஒரு பிச்சைக்காரனைப் போல சாப்பிட வேண்டும் நீங்கள் பணம் இல்லாத ஒருவரைப் போல சாப்பிட வேண்டும் பின்னர் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அதை முடிக்க முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு சிறிது இடைவெளி கொடுங்கள் இப்போது நீங்கள் இதைக் ஒழுங்குபடுத்த முடிந்தால் இது மட்டுமே எந்த வகையான மன அழுத்தத்தையும் முழுமையாகக் கட்டுப்படுத்த உதவும் இப்போது பெரும்பாலான நேரங்களில் உங்கள் வேலை உங்கள் தூக்கத்திற்கு இடையே வரும் உங்கள் வேலை உங்கள் வழக்கமான உணவுப் பழக்கத்தை பாதிக்கும் உங்கள் குடும்ப மன அழுத்தம் உங்கள் உடற்பயிற்சியை பாதிக்கும் இப்போது நீங்கள் சமநிலையை இழக்கும் தருணம் உடற்பயிற்சி போய் விடுகிறது தூக்கம் போய் விடுகிறது பின்னர் யோகா அல்லது தியானம் போன்ற தொடர்புடைய எந்தவொரு செயல்பாடும் முற்றிலும் அழிக்கப்படுகிறது நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாததால் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது போய்விட்டது எனவே நீங்கள் சாலையில் கிடைக்கும் ஜங்க் உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள் இந்த சுழற்சியை நீங்கள் நிறுத்தினால் எல்லாம் கைவிட்டுப்போகலாம் சாப்பிடுவது தூங்குவது பின்னர் உடற்பயிற்சி செய்வது இது நிறுத்தப்பட்டால் நீங்கள் உண்மையில் மன அழுத்தத்திற்கு பங்களிக்கிறீர்கள் எனவே அதைச் செய்யாதீர்கள் பின்னர் கவனமாக இருங்கள் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் குளிக்கிறீர்கள் அல்லது தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் என்ன உதாரணமாக நாம் நினைவாற்றல் என்று சொல்கிறோம் எனவே நினைவாற்றல் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் முழுமையாக உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் குளிக்கும்போது கூட இதைப் பயன்படுத்துங்கள் உங்கள் உடலில் குளியல் மூலம் தெளிக்கப்படும் தண்ணீருக்கு முழுமையாக புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணருங்கள் நீங்கள் தேநீர் அருந்தும்போது கூட உங்கள் முழு மனமும் அதன் நறுமணத்தை தேநீரின் நறுமணத்தை அனுபவிக்கிறது பின்னர் ஓ இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்குப் பதிலாக தேநீரின் சுவையை அனுபவிக்கிறீர்கள் அங்கே எனக்காகக் காத்திருப்பது என்ன எனவே எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டாம் கவனம் செலுத்துங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் செய்யும் பணி மிகச் சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாகச் செய்யுங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்றால் அதைக் குடித்து மகிழுங்கள் மன அழுத்தத்தைக் ஒழுங்குபடுத்த உங்களுக்கு உதவும் அடுத்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் வேலையைத் திட்டமிட வேண்டும் பின்னர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவே உங்கள் வேலையைத் திட்டமிட்டு பின்னர் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்காமல் அதை சரியான நேரத்தில் செயல்படுத்தாமல் உங்கள் மன அழுத்தத்தை நிறுத்த முடியாது இந்த வேலைத் திட்டத்தை நீங்கள் உண்மையில் எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்பது பற்றி வரவிருக்கும் விரிவுரைகளில் இதைப் பற்றி மேலும் பேசுவேன் பின்னர் மன அழுத்தம் இல்லாமல் உங்கள் இலக்குகளை எவ்வாறு அடைய முடியும் என்பதையும் பேசுவேன் ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் திட்டமிட வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்ல போதுமானது பின்னர் நீங்கள் திட்டமிட வேண்டும் நீங்கள் காலக்கெடுவுக்கு முன்பே முடிக்க வேண்டும் பின்னர் சிறிது ஓய்வு நேரம் கிடைக்கும் பின்னர் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்க வேண்டும் சில நேரங்களில் தொடர்ந்து வேலை செய்யாதீர்கள் ஓய்வு எடுங்கள் ஒரு கப் தேநீருக்கு வெளியே செல்லுங்கள் மற்றும் உங்கள் சக ஊழியருடன் உங்கள் நண்பருடன் பேசுங்கள் அல்லது நீங்கள் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செய்தாலும் கூட எந்த விடுமுறையும் எடுக்காமல் எந்த ஊருக்கும் செல்லாமல் நீங்கள் வேலையிலிருந்து நீண்ட இடைவெளி எடுக்க வேண்டிய நேரம் இது எனவே சில மலைகளுக்குச் செல்லுங்கள் இந்தியாவில் நீங்கள் இமயமலைக்குச் செல்லலாம் எனவே வெறுமனே சுவாசிக்கவும் உணரவும் மலையை அனுபவிக்கவும் அது உங்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சியூட்டும் உணர்வைத் தரும் பனியைப் பார்க்கும்போது கூட இது ஒரு வகையான புத்துணர்ச்சியூட்டும் அனுபவம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அது மீண்டும் முக்கியமானது இப்போது ஒரு விரைவான தீர்வுக்காக நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விரைவாக நிவாரணம் பெற விரும்பினால் சில சிறிய விஷயங்கள் உள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் குளிக்கலாம் சிலர் சூடான குளியல் விரும்புகிறார்கள் குறிப்பாக குளிர்காலத்தில் அல்லது குளிர்ந்த நீரில் குளிக்க சிலர் விரும்புகிறார்கள் எனவே அது எதுவாக இருந்தாலும் அது உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கப் போகிறது ஆனால் நீங்கள் குளியலை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பருடன் பேசுவது ஒரு மிக நெருங்கிய நண்பர் சில காலமாக நீங்கள் தொடர்பை இழந்த ஒருவர் அழைப்பது பேசுவது மற்றும் நண்பரை ஆச்சரியப்படுத்துவது மற்றும் நண்பருடன் பின்வருமாறு பின்வருமாறு பகிர்ந்து கொள்வது கூட இந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் ஓ நண்பர் உங்களுக்கு பல விஷயங்களைச் சொல்வார் ஓ நீங்கள் ஒரு திறமிக்க நபர் என்றும் அதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் சொல்லுவார் அந்த உத்தரவாதம் உங்களை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் உணரவும் உங்கள் வேலைக்குத் திரும்பவும் செய்யும் ஒரு இயற்கையான அமைப்பில் நடப்பது நீங்கள் அறைக்குள் இருந்தால் புல்வெளி இடம் இருந்தாலும் வெளியே வாருங்கள் அந்த புல்வெளியில் சிறிது நேர நடந்து செல்லுங்கள் அது மன அழுத்தத்தை குறைக்கும் உங்களுக்கு பிடித்த இசையையோ அல்லது இனிமையான இசையை கேட்பது அதை மீண்டும் குறைக்கப் போகிறது ஏன் இசை உங்கள் அனைத்து புலன்களையும் ஈர்ப்பதால் அது உங்கள் உணர்ச்சிகளை ஈர்க்கிறது அது உங்கள் ஆவியையும் தொடுகிறது பின்னர் இங்கே நீங்கள் என்ன வகையான இசை இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் உங்களுக்கு பிடித்த இசையை மட்டுமே என்று நான் கூறுவேன் உங்களில் சிலருக்கு பிடித்த பாடகர்கள் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த பாடகர்களைத் தேர்ந்தெடுங்கள் சிலர் சில கஜல்களை விரும்புகிறார்கள் ஆனால் சிலர் ராக் இசையை விரும்புவார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மிகவும் பிடித்த மிகவும் பிரபலமான ஒன்றைக் கேளுங்கள் பின்னர் சிறிது நேரத்திற்கு ஆழமாக சுவாசிக்கவும் எனவே மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து பின் வெளியே விடவும் குறிப்பாக ஒரு பேச்சுக்குச் செல்வதற்கு முன்பு ஒரு நேர்காணலை வழங்குவதற்கு முன்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஆழ்ந்த மூச்சு அல்லது உங்கள் மேலாளர் கூட உங்களை வெளியே கூப்பிட்டு திட்ட அழைப்பு விடுத்துள்ளார் சிறிது ஆழமாக சுவாசிக்கவும் அது உங்களுக்கு உதவப் போகிறது சிலருக்கு பிடித்த திரைப்படத்தைப் பார்ப்பது மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மற்ற பலருக்கு பிடித்த நாவலைப் படிப்பது அல்லது ஊக்கமளிக்கும் புத்தகங்களிலிருந்து பக்கங்களைப் படிப்பது உதவும் எனவே சிலர் பைபிள் குர்ஆன் அல்லது கீதை போன்ற மத புத்தகத்தை கூட அணுகுகிறார்கள் இதனால் அவர்கள் அதைப் பார்க்க முடியும் சிலர் கோயில் அல்லது மசூதி அல்லது தேவாலயத்திற்கு செல்கிறார்கள் சிலருக்கு ஒரு மாலில் ஷாப்பிங் செல்வது கூட மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் சிலர் நல்ல உணவை சாப்பிடுவதை விரும்புகிறார்கள் கடைசியாக சிரிப்பது எனவே அது உண்மையில் மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு நிறைய தளர்வைத் தரும் உங்களுக்கு பிடித்த காமிக் திரைப்படங்களைப் பாருங்கள் அல்லது ஏதேனும் காமிக் புத்தகங்களைப் படிப்பது கூட உங்களுக்கு உதவும் இப்போது இறுதியாக நீங்கள் மன அழுத்தத்தைக் கையாள்வதில் நிபுணராக வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் மன அழுத்தத்தில் தேர்ச்சி பெறுங்கள் முதலில் தனிப்பட்ட முறையில் பின்னர் ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களைப் பராமரிப்பதன் மூலம் ஆனால் பின்னர் இன்ட்ராபர்சனல் மற்றும் பின்னர் இன்டர் குரூப் ஸ்ட்ரெஸ்ஸ் நிலைக்குச் செல்லுங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களை அடையாளம் காணவும் சென்று அவர்களுக்கு உதவுங்கள் ஆலோசனைகளை வழங்குங்கள் நகைச்சுவைகளைச் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களைப் பேசச் செய்யுங்கள் அவர்களை சிரிக்க வைக்கவும் ஒரு கடைசி குறிப்பாக இந்த ஷெரேகா டன்ஸ்டன் என்ற ஒரு பயிற்சியாளரிடமிருந்து இதைப் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் மன அழுத்த மேலாண்மையே உண்மையில் வாழ்க்கை மேலாண்மையாகும் உங்கள் மன அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டால் அதற்காக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நன்றி செலுத்தும் இதைக் கேட்டதற்கு நன்றி மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தவும் மிகவும் நன்றியுள்ள வாழ்க்கையை வாழவும் நீங்கள் இந்த உதவிக்குறிப்புகளைப் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன்